வணக்கம் மற்றும் ஆப்டிகல் தகவல்தொடர்புகள் குறித்த MOOC க்கு வரவேற்கிறோம் இந்த தொகுதியில் ஒளியியல் தகவல்தொடர்பு அமைப்பின் முக்கிய அங்கமாக விளங்கும் ஒளியைக் கண்டறிவது பற்றி பேசுவோம் ஏனென்றால் நீங்கள் சில தகவல்களைக் குறிக்கும் மின் சமிக்ஞையை எடுத்திருப்பீர்கள் மேலும் இந்த மின் சமிக்ஞையை மாற்ற ஆப்டிகல் டிரான்ஸ்மிட்டரைப் பயன்படுத்தியிருப்பீர்கள் ஒளியியல் சமிக்ஞை இந்த ஆப்டிகல் சமிக்ஞை டிரான்ஸ்மிட்டர் பக்கத்திலிருந்து பயணித்திருக்கும் ஆப்டிகல் ஃபைபர் மூலம் உங்களுக்குத் தெரியும் கூடுதல் ஆப்டிகல் சிக்னல் கடந்து வந்திருக்கும் கூடுதல் WDM கூறுகள் இருக்கலாம் ஆனால் இது ஆப்டிகலாக இருக்கும் வரை நீங்கள் தகவலை மீண்டும் பிரித்தெடுக்க முடியாது இந்த ஆப்டிகல் சிக்னலை மின் சிக்னலாக மாற்றினால் தவிர தகவல்களை பிரித்தெடுக்கும் எனவே பெறுநரின் நோக்கம் பெறுநரின் முதல் பணி ஆப்டிகல் சிக்னலில் இருந்து மின் சமிக்ஞையை பிரித்தெடுப்பதாகும் ஒளியினைக் கண்டுபிடிப்பதற்கான பொருள் ஒளியியல் சக்தியை மின் சக்தியாக மாற்றும் இந்த செயல்பாட்டை எவ்வாறு செய்வது எனவே ஒளியைக் கண்டறிதல் என்றால் என்ன நாம் சொல்வது ஆப்டிகல் ஆற்றலை மாற்றுவதாகும் இது சில தகவல்களை மின் சமிக்ஞையில் கொண்டு செல்கிறது எனவே நாங்கள் அதை மின் சமிக்ஞைக்குத் தேர்ந்தெடுத்துள்ளோம் நீங்கள் கொள்கையளவில் வேறு எந்த ஆற்றலுக்கும் அதை மாற்றலாம் ஆனால் நாங்கள் மின் சமிக்ஞையுடன் செயல்படுகிறோம் என்பதை நாங்கள் அறிவோம் ஆகவே ஆப்டிகல் எரிசக்தியை மின் ஆற்றலாக மாற்றுவதே எங்கள் நோக்கம் மேலும் இதுபோன்ற எந்த மாற்று டிரான்ஸ்யூசரையும் ஒரு புகைப்படக் கண்டுபிடிப்பான் என்று கருதலாம் புகைப்படக் கண்டுபிடிப்பாளர்கள் வெறுமனே ஒளியியல் சக்தியை பொருத்தமான ஆற்றலாக மாற்றுவார்கள் என்று பொருள் எங்கள் விஷயத்தில் இந்த பொருத்தமான ஆற்றல் வடிவம் மின்சாரமாக இருக்கும் எடுத்துக்காட்டாக இதை வெப்ப ஆற்றலாக மாற்ற நீங்கள் தேர்வுசெய்தால் இதை வெப்ப புகைப்படக் கண்டுபிடிப்பாளர்கள் என்று அழைப்பதன் மூலம் செய்ய முடியும் அவை வடிவத்தில் ஒளியை உறிஞ்சும் கொள்கையால் செயல்படும் ஃபோட்டான்கள் எனவே ஒளி பயணிக்கிறது ஒரு ஒளி குவாண்டம் அர்த்தத்தில் ஃபோட்டான்களைக் கொண்டுள்ளது எனவே இது இந்த ஃபோட்டான்களை உறிஞ்சி பின்னர் உறிஞ்சப்பட்ட ஃபோட்டான் ஆற்றலை மாற்றும் ஏனென்றால் நீங்கள் ஃபோட்டான்களை உறிஞ்சினால் நீங்கள் சிறிது ஆற்றலைப் பெறுகிறீர்கள் இந்த ஆற்றல் ஒரு குறிப்பிட்ட பொருளின் வெப்ப ஆற்றலாக மாற்றப்படும் நிச்சயமாக இந்த வெப்ப ஆற்றல் டிஜிட்டல் தெர்மோமீட்டரை அமைப்பதன் மூலம் மேலும் மின் ஆற்றலாக மாற்ற முடியும் வெப்ப ஆற்றலை டிஜிட்டல் கண்டறிதல் பின்னர் தகவலைப் பிரித்தெடுக்க அதைப் பயன்படுத்தலாம் இந்த வெப்ப கண்டுபிடிப்பாளர்கள் மிகவும் பரந்த அலைவரிசையைக் கொண்டுள்ளனர் துரதிர்ஷ்டவசமாக அவை மிகக் குறைந்த உணர்திறன் காரணமாக பாதிக்கப்படுகின்றன மேலும் அவை சக்தி குறைவாக இருக்கும் ஆப்டிகல் சிக்னல்களைக் கண்டறிய முடியாது வெப்ப ஆற்றலாக மாற்றுவதற்கு அவர்களுக்கு கணிசமான அளவு ஆப்டிகல் ஆற்றல் தேவைப்படுவதால் ஆப்டிகல் கம்யூனிகேஷன் சிஸ்டத்திற்கு இவை விரும்பப்படுவதில்லை எனவே நாம் சரியாக எதைப் பயன்படுத்துகிறோம் ஆப்டிகல் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தில் எந்த வகையான டிடெக்டர்களைப் பயன்படுத்துகிறோம் இவை அனைத்தும் அரைக்கடத்தி டையோட்கள் எனவே PN சந்தி போன்ற ஒரு எளிய டையோடு நீங்கள் ஒரு PN சந்தியைச் சார்பாக மாற்றும்போது உங்களுக்குத் தெரியும் உங்கள் மின்னணு சுற்றுவட்டத்திலிருந்து P மற்றும் N வகை சந்திப்புகளுக்கு இடையில் உருவாகும் ஒரு குறைப்பு அடுக்கு இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இந்த குறைப்பு அடுக்கின் அளவு அல்லது அகலம் நீங்கள் விண்ணப்பிக்கப் போகும் தலைகீழ் சார்புகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது ஆகவே ஒரு முறை சிதைவு அடுக்கு முக்கியமாக அசையாத அயனிகளைக் கொண்டிருக்கிறது இது அவற்றுக்கிடையே ஒரு மின் புலத்தை ஏற்படுத்துகிறது இந்த குறைப்பு அடுக்கில் ஒரு ஃபோட்டான் இருந்தால் அது ஒரு எலக்ட்ரான் துளை ஜோடியை உருவாக்க முடியும் எனவே ஃபோட்டானை குறைக்கடத்தி பொருளால் உறிஞ்சக்கூடிய இந்த ஃபோட்டான் பின்னர் அந்த உறிஞ்சப்பட்ட ஃபோட்டானை எலக்ட்ரான் துளை ஜோடியாக மாற்றும் பின்னர் அவை உள்ளார்ந்த மின்சார புலம் காரணமாக எதிர் திசைகளில் திசைதிருப்பப்படுவது உங்களுக்குத் தெரியும் குறைப்பு அடுக்கு வழங்குகிறது புகைப்படக் கண்டறிதலுக்கு அரைக்கடத்தி பொருட்கள் பயன்படுத்தப்படுவதற்கான அடிப்படை வழி இதுவாகும் அந்த புகைப்பட டையோட்களை நாங்கள் சரியாகப் பார்ப்போம் பொதுவாக பயன்படுத்தப்படும் PIN புகைப்பட டையோட்கள் மற்றும் அதிக உணர்திறன் கொண்ட APD புகைப்பட டையோட்கள் உள்ளன APD தானே பனிச்சரிவு புகைப்பட டையோட்கள் எனவே அவற்றை APD கள் சரி என்று அழைக்கலாம் எனவே நாம் தொடங்குவதற்கு முன் ஒரு நல்ல கண்டுபிடிப்பாளரை உருவாக்குவதைப் பார்ப்போம் அதாவது 100 Gbps தகவல்தொடர்பு அமைப்புக்கு எதிராக 10 Gbps தகவல்தொடர்பு அமைப்புக்கு நான் ஒரு டிடெக்டரைப் பயன்படுத்த வேண்டும் என்றால் இந்த புகைப்படக் கண்டுபிடிப்பாளர்களின் சில சிறப்பியல்புகள் இருக்க வேண்டும் எனக்கு சரி எனவே நான் பிட் வீதத்தை அதிகரிக்க வேண்டுமானால் வெளிப்படையாக இருக்கும் எனது கணினி வடிவமைப்பு பகுதி I இலிருந்து எனக்குத் தெரியும் புகைப்படக் கண்டுபிடிப்பாளருடன் தொடர்புடைய உயர்வு நேரம் என்று ஒன்று உள்ளது இது ஒரு படி ஆப்டிகல் உள்ளீட்டிற்கு புகைப்பட டையோடின் பிரதிபலிப்பாகும் எனவே ஆப்டிகல் சக்தியில் திடீர் மாற்றம் ஏற்பட்டால் மின்னோட்டத்தின் வடிவத்தில் எனது மின்சார சமிக்ஞை இந்த திடீர் மாற்றத்தைக் கண்காணிக்க முடியும் அல்லது அதன் நிலைக்கு எவ்வளவு மெதுவாக மாறுகிறது புகைப்பட டையோட்டின் மறுமொழி நேரத்தால் தீர்மானிக்கப்படுகிறது எனவே பிட் வீதத்தை அதிகரிப்பதை நீங்கள் அறிந்த மிக விரைவான விகிதத்தில் நான் சிக்னல்களை அனுப்ப விரும்பினால் புகைப்பட டையோடின் இந்த உயர்வு நேரத்தை நான் குறைக்க வேண்டும் சரி எனவே ஒரு புகைப்பட டையோடு சுற்றுக்கு நான் தேடும் ஒரு முக்கியமான விஷயம் ஆப்டிகல் மாற்றங்களுக்கு எவ்வளவு விரைவாக பதிலளிக்க முடியும் ஆப்டிகல் சக்தி என்பதை மாற்றுகிறது இத்தகைய சிறப்பியல்பு புகைப்பட டையோட்டின் அலைவரிசையுடன் தொடர்புடையது பெரிய அலைவரிசை வேகமாக புகைப்பட டையோட்களாக இருக்கும் எனவே விரைவான பதில் என்பது ஆப்டிகல் கம்யூனிகேஷன் அடிப்படையிலான புகைப்பட டையோட்களுக்கான முதல் மற்றும் முக்கிய முக்கிய அளவுகோலாக இருக்கலாம் சில சமயங்களில் உங்களுக்கு தேவையில்லை இந்த விரைவான பதிலை நீங்கள் வெவ்வேறு பொருட்களைப் பயன்படுத்தலாம் ஆனால் ஆப்டிகல் தகவல்தொடர்பு அமைப்புகளில் குறிப்பாக மிக அதிக பிட் விகிதங்களில் புகைப்பட டையோடில் இருந்து விரைவான பதில் தேவை எனவே எல்லாவற்றிற்கும் நாம் கவனித்துக்கொண்டிருக்கலாம் இப்போது நாம் டிரான்ஸ்மிட்டரின் உயர்வு நேரத்தை ஏறக்குறைய பூஜ்ஜிய சிதறலுடன் தேர்ந்தெடுத்துள்ளோம் சரியானது எனவே ஃபைபர் உயரும் நேரத்தைக் குறைக்கலாம் ஆனால் நாம் மிகவும் மோசமான புகைப்படக் கண்டுபிடிப்பைப் பயன்படுத்தினால் மிக மெதுவான ஃபோட்டோ டிடெக்டர் என்பது டிரான்ஸ்மிட்டரை மேம்படுத்துவதன் மூலம் நாம் பெற்ற அனைத்து நன்மைகளும் உள்ளன மேலும் ஃபைபர் இல்லாமல் போய்விட்டது எனவே இதைத் தவிர்ப்பதற்காக நான் ஒரு புகைப்பட டையோடு பயன்படுத்த வேண்டும் இது மிக வேகமாக உள்ளது எனவே இது மிக அதிக பிட் வீதத்திற்கும் மிக அதிக பிட் விகிதங்களுக்கும் பதிலளிக்க முடியும் இது ஆப்டிகல் சக்திகளை மாற்றும் வடிவத்தில் மிக அதிக பிட் விகிதங்களை ஆதரிக்க முடியும் எனவே மிகவும் ஆப்டிகல் சக்தியின் மாற்றங்களை விரைவாகக் கண்காணிக்க வேண்டும் எனவே நீங்கள் ஒரு புகைப்படக் கண்டுபிடிப்பாளரை வாங்கும்போது நீங்கள் தேடும் முக்கிய பண்புகளில் ஒன்றாகும் அல்லது ஆப்டிகல் கம்யூனிகேஷன் சிஸ்டத்திற்காக ஃபோட்டோ டிடெக்டர் சர்க்யூட்டை வடிவமைக்கிறீர்கள் நீங்கள் விரும்பும் இரண்டாவது சிறப்பியல்பு என்னவென்றால் புகைப்பட டையோடின் உணர்திறன் என்ன என்பதைக் கூறுவது உணர்திறன் மூலம் புகைப்பட டையோடில் ஒரு குறிப்பிட்ட மின்னோட்டத்தை ஏற்படுத்துவதற்கு அவசியமான ஆப்டிகல் உள்ளீட்டு சக்தி குறைந்தபட்ச ஆப்டிகல் உள்ளீட்டு சக்தி என்ன என்று அர்த்தம் இரண்டு புகைப்பட டையோட்களுக்கு இடையில் எனக்கு விருப்பம் இருந்தால் எனது புகைப்பட டையோட்கள் இருந்தால் அதன் குறைந்தபட்ச ஒளியியல் சக்தி தேவை 30 dBm 1 மைக்ரோ வாட் அல்லது இப்போது கீழே சென்று 60 dBm வரை அளவிடக்கூடிய 1 நானோ வாட் தெளிவாக 60 dBm உணர்திறன் கொண்ட இரண்டாவது புகைப்படக் கண்டுபிடிப்பானது முதல் ஒன்றை விட முன்னுரிமை அளிக்கப்படும் நிச்சயமாக உங்களிடம் சில வர்த்தகங்கள் உள்ளன கவனித்துக்கொள்ள நீங்கள் உணர்திறனை அதிகமாகக் குறைத்தால் எந்த உறுதியற்ற தன்மையும் ஆப்டிகல் சக்தியில் ஏதேனும் சிறிய மாற்றங்கள் பெருக்கப்படலாம் அல்லது அடிப்படையில் ஒரு சமிக்ஞையாகக் கண்டறியப்படலாம் எனவே உணர்திறனை மிகக் குறைவாக மாற்றுவதன் மூலம் சில சிக்கல்கள் உள்ளன நிலைமை ஏற்படும் போது அதைப் பற்றி பேசுவோம் எங்கள் தற்போதைய தொகுதிக்கு மற்றும் ஆப்டிகல் ரிசீவர்களின் செயல்பாட்டுத் தொகுதியில் புகைப்படக் கண்டுபிடிப்பாளர்களைப் பயன்படுத்துவதைப் போலவே தெரிந்து கொள்ளுங்கள் விரைவான பதில் மற்றும் உணர்திறன் இரண்டு முக்கியமான அளவுகோல்கள் ஃபோட்டான்கள் வடிவில் ஆப்டிகல் ஆற்றலை உறிஞ்சுவதன் மூலம் ஃபோட்டோ டிடெக்டர்கள் செயல்படுகின்றன என்று நாங்கள் கூறியது போல உணர்திறன் அதிக மின்னோட்ட ஆதாயத்துடன் தொடர்புடையது பின்னர் அதை மின்னோட்ட வடிவில் மின் சமிக்ஞைகளாக மாற்றவும் எனவே உள்ளீடு சரி என குறைந்த ஆப்டிகல் சக்தியை நீங்கள் விரும்புகிறீர்கள் ஆனால் அதே நேரத்தில் குறைந்த ஆப்டிகல் சக்தியை மிகப் பெரிய அளவிலான மின்னோட்டமாக மாற்ற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் எனவே நீங்கள் விரும்புகிறீர்கள் உங்கள் ஃபோட்டோ டிடெக்டருக்கான மிக உயர்ந்த தற்போதைய ஆதாயம் மற்றும் நிச்சயமாக உங்களுடன் உணர்திறன் இருப்பதன் விளைவாகும் பக்க குணாதிசயங்களில் ஒன்றாகும் எனவே இவை அடிப்படையில் நீங்கள் சமிக்ஞை கண்ணோட்டத்தில் தேடும் இரண்டு முக்கிய பண்புகளாகும் இப்போது இது ஒரு புகைப்படக் கண்டுபிடிப்பான் சுற்று ஒளியியல் சக்தியை மின் சக்தியாக மாற்றுவது மட்டுமல்ல இந்த மாற்றத்தைச் செய்யும்போது அது சிலவற்றையும் சேர்க்கும் புகைப்பட டையோட்கள் ஃபோட்டோ டையோடு சுற்றுகள் அல்லது ஃபோட்டோ டிடெக்டர் சுற்றுகளுக்கு சத்தம் சத்தம் மிக முக்கியமான தலைப்பு ஏனென்றால் நீங்கள் ஒரு புகைப்பட டையோடு தொகுக்கும் விதத்தில் இருந்து சத்தம் வருகிறது நீங்கள் பயன்படுத்தும் கம்பிகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் நீங்கள் பயன்படுத்தும் சுமை மின்தடையின் மின்சாரத்தை வெளியேற்ற கம்பிகள் உங்களுக்குத் தெரியும் ஃபோட்டோ டிடெக்டர் எதனுடன் இணைக்கப்பட்டுள்ளது புகைப்பட டையோடு இணைக்கப்பட்டுள்ள பெருக்கியின் அடுத்த கட்டம் என்ன இந்த விஷயங்கள் அனைத்தும் சரி இங்கே உள்ள ஒவ்வொரு கூறுகளும் போதுமான அளவு சத்தத்தைக் கொடுக்கும் எனவே ஒரு புகைப்பட டையோடில் இருந்து நீங்கள் விரும்பும் ஒரு சிறப்பியல்பு என்னவென்றால் அது மிகக் குறைந்த அளவிலான சத்தத்தை சேர்க்க வேண்டும் இது மிகக் குறைந்த அளவிலான சத்தத்தைச் சேர்க்க வேண்டும் எனவே குறைந்த சத்தம் என்பது சத்தக் கண்ணோட்டத்தில் ஒரு முக்கியமான அளவுகோலாகும் ஏனென்றால் எனது புகைப்படக் கண்டுபிடிப்பானது மிகக் குறைந்த அளவிலான சத்தத்தைச் சேர்த்தால் நான் இன்னும் குறைந்த சக்திகளில் சிக்னல் ஆப்டிகல் சிக்னலை எடுக்க முடியும் நான் விரும்பிய சமிக்ஞையில் உட்கார்ந்திருக்கும் தகவல்களைக் கண்டறியும் பொருட்டு வெளியீட்டில் சத்தம் விகிதத்திற்கு போதுமான சமிக்ஞை என்னிடம் உள்ளது எனவே இது குறைந்த சத்தமாக இருக்க வேண்டும் மற்றும் இந்த குறைந்த இரைச்சல் நிலை உணர்திறன் மற்றும் உணர்திறன் என்பது குறைந்த ஆப்டிகல் சக்தியை நீங்கள் அறிவீர்கள் எனவே இந்த இரண்டையும் இணைத்து நீங்கள் ஒரு புகைப்படக் கண்டுபிடிப்பை வடிவமைக்கும்போது கவனித்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விகிதமாகும் சுற்று ஃபோட்டோ டிடெக்டரின் பதிலை மேம்படுத்துவதற்காக நாங்கள் பொதுவாக என்ன செய்கிறோம் என்றால் மெட்டல் செமிகண்டக்டர் என்று அழைக்கப்படுவதை நாங்கள் பயன்படுத்துகிறோம் இவை பல நுட்பங்கள் உள்ளன இவை மிகவும் பொதுவானவை எனவே நீங்கள் ஒரு உலோக குறைக்கடத்தி உலோக சந்திப்புகளைப் பயன்படுத்துகிறீர்கள் உலோகங்கள் ஒரு பெரிய கடத்துத்திறன் உரிமையைக் கொண்டுள்ளன என்பதை நாங்கள் அறிவோம் எனவே குறைக்கடத்தி ஃபோட்டான்களை உறிஞ்சி அவற்றை எலக்ட்ரான்களாக மாற்றினால் நீங்கள் ஒரு உலோகத்தை வைத்தால் இந்த எலக்ட்ரான்கள் விரைவாக உலோகப் பக்கத்திற்குச் சென்று பின்னர் ஒரு நல்ல மின்னோட்டத்தை உருவாக்கலாம் எனவே நீங்கள் அதிக ஆதாய மின்னோட்டத்தைப் பெறுகிறீர்கள் அதேபோல் பதில் மிக வேகமாக மாறுகிறது ஏனென்றால் ஒரு குறைக்கடத்தி சாதனம் வழியாக பயணிக்கும் எலக்ட்ரான் இந்த எலக்ட்ரான்கள் ஏராளமாக இருப்பதால் ஒரு உலோகத்தின் வழியாக பயணிக்கும் அதே எலக்ட்ரானுடன் ஒப்பிடும்போது மெதுவான வேகத்தைக் கொண்டிருக்கும் எனவே இது உண்மையில் பதிலை மேம்படுத்துகிறது எனவே இவை MSM புகைப்படக் கண்டுபிடிப்பாளர்கள் என அழைக்கப்படுகின்றன எனவே இது அடிப்படையில் அலைவரிசை மற்றும் தற்போதைய ஆதாயம் இரண்டையும் மேம்படுத்துகிறது எனவே இது உயர் அலைவரிசை மற்றும் உயர் மின்னோட்ட ஆதாயம் பெரிய அலைவரிசை மற்றும் பெரிய தற்போதைய ஆதாயம் இரண்டையும் கொண்டுள்ளது நாம் பொதுவாகப் பயன்படுத்தும் மற்ற நுட்பம் என்னவென்றால் இது முதல் ஒன்றை விட மிகவும் பொதுவானது இது தனி உறிஞ்சுதல் மற்றும் பெருக்கல் கண்டுபிடிப்பாளர்கள் என அழைக்கப்படுகிறது சரி இந்த கொள்கை மிகவும் சுவாரஸ்யமானது நீங்கள் முதலில் உறிஞ்சுவதற்கு தனி அடுக்கு இருப்பதாகக் கூறுகிறது ஆப்டிகல் பவர் எனவே ஆப்டிகல் பவர் ஃபோட்டோ டிடெக்டரில் விழும்போது ஒரு பகுதி உள்ளது அது வெறுமனே உறிஞ்சும் முதன்மை எலக்ட்ரான் துளை ஜோடிகள் அல்லது முதன்மை புகைப்பட கேரியர்கள் என அழைக்கப்படுவதை உருவாக்குகிறது இந்த முதன்மை கேரியர்கள் பின்னர் சென்று பெருக்கல் பகுதி எனப்படும் மற்றொரு பகுதிக்கு சேகரிக்கப்படும் இந்த பெருக்கல் பகுதியில் அங்கு சேகரிக்கப்பட்ட ஒவ்வொரு முதன்மை எலக்ட்ரான் துளை ஜோடி இன்னும் அதிகமான எலக்ட்ரான் துளை ஜோடிகளை உருவாக்குவதற்காக இருக்கும் லட்டுடன் குண்டு வீசும் எனவே முதன்மை விளைவாக உருவாக்கப்படும் ஒருவித இரண்டாம் நிலை எலக்ட்ரான்கள் உள்ளன ஆப்டிகல் உள்ளீட்டிலிருந்து வந்த எலக்ட்ரான் துளை ஜோடிகள் எனவே இந்த அயனியாக்கம் நிகழும் இரண்டாவது பகுதி உங்களுக்குத் தெரியும் இன்னும் பல எலக்ட்ரான் துளை ஜோடிகள் தாக்க அயனியாக்கத்தால் உருவாக்கப்படுகின்றன அவை பனிச்சரிவு விளைவு என அழைக்கப்படுவதற்கு விரைவாக வழிவகுக்கும் எனவே மிகப் பெரிய நீரோட்டங்கள் ஃபோட்டோடியோட் வழியாக ஓடுவது மிகவும் முக்கியமானது குறைந்த உணர்திறன் ஆப்டிகல் கண்டறிதலுக்கான சிறப்பியல்பு எனவே நீங்கள் டிடெக்டர் என்றால் 110 டி எம் என்று சொல்ல வேண்டும் என்றால் இந்த குணாதிசயத்தை நீங்கள் பயன்படுத்த விரும்புவது எவ்வளவு சிறியது என்பதை நீங்கள் கற்பனை செய்யலாம் மிகவும் பொதுவான அர்த்தத்தில் இந்த பண்பு ஒரு புகைப்பட பெருக்கி என அழைக்கப்படுகிறது மற்றும் ஒளியியல் தகவல்தொடர்புகளின் புலப்படும் வரம்பில் புகைப்பட பெருக்கிகள் பயன்படுத்தப்படுகின்றன எனவே நீங்கள் பயன்படுத்தும் போது தெரியும் வரம்பில் நீங்கள் புகைப்பட பெருக்கிகளைப் பயன்படுத்துகிறீர்கள் ஆனால் ஆப்டிகல் ஃபைபர் தகவல்தொடர்புகளுக்கு வரும்போது அதிர்வெண்கள் அகச்சிவப்பு மிட் அகச்சிவப்பு நிறத்தில் உள்ளன நீங்கள் இந்த புகைப்படக் கண்டுபிடிப்பாளர்கள் சரி அரை நடத்துனர்கள் புகைப்படக் கண்டுபிடிப்பாளர்களைப் பயன்படுத்துவீர்கள் பொதுவாக பயன்படுத்தப்படும் அதே புகைப்படக் கண்டுபிடிப்பாளர்கள் தனித்தனி உறிஞ்சுதல் பெருக்கல் புகைப்படக் கண்டுபிடிப்பாளர்கள் இண்டியம் காலியம் ஆர்சனைடு மற்றும் இண்டியம் பாஸ்பேட் ஹீட்டோரோ கட்டமைப்புகளிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன சரி ஹீட்டோரோ என்றால் வெவ்வேறு கட்டமைப்புகள் அடிப்படையில் புகைப்படக் கண்டுபிடிப்பான் சுற்றுகளின் அடுக்குகள் இண்டியம் காலியம் ஆர்சனைட்டின் குணாதிசயங்கள் இண்டியம் பாஸ்பைட்டின் சிறப்பியல்புகளிலிருந்து வேறுபடுகின்றன இவை இரண்டும் சாண்ட்விச் ஆகும் கண்டறிதல் இப்போது இது அநேகமாக இருந்திருக்கலாம் மற்றும் புகைப்படக் கண்டுபிடிப்பாளர்களுக்கு மிக எளிமையான அறிமுகம் ஒரு புகைப்படக் கண்டுபிடிப்பாளரின் அணியை நாங்கள் கீழே வைக்கவில்லை எனவே என்னிடம் ஃபோட்டோ டிடெக்டர் அல்லது ஃபோட்டோ டையோடு உள்ளது வெளிப்புற கருப்பு பெட்டி பார்வையில் இருந்து சரி இதற்கு நான் சில ஆப்டிகல் உள்ளீட்டு சக்தியைப் பயன்படுத்துவேன் எனவே இதற்கு ஆப்டிகல் உள்ளீட்டு சக்தியைப் பயன்படுத்துகிறோம் பின்னர் வெளியீட்டில் நான் பெறுவது ஒரு புகைப்பட மின்னோட்டம் நான் ph குவாண்டம் செயல்திறன் என்று ஒன்று உள்ளது மற்றும் இந்த குவாண்டம் செயல்திறன் ஆல் குறிக்கப்படுகிறது எனது புகைப்பட டையோடு நான் வடிவமைத்துள்ள வெளிப்புற அளவு வெளிப்புற வழிமுறையாக இதைக் குறிக்க நான் மற்றொரு சந்தா E ஐப் பயன்படுத்தினேன் புகைப்பட டையோட்டின் உள் வேலைக்கு எனக்கு அணுகல் இல்லை யாரோ எனக்கு ஒரு புகைப்பட டையோடு கொடுத்திருக்கிறார்கள் நான் அதைப் பயன்படுத்துகிறேன் எனது சுற்றுவட்டத்தில் ஒன்று புகைப்பட டையோடு கவனிக்கும் ஒளியியல் சக்தியின் பின்னம் என்னவாக இருக்கும் என்பதைப் பார்த்து அதை எலக்ட்ரான் துளை ஜோடிகளாக மாற்றுவதே எனக்கு ஆர்வமாக உள்ளது இந்த குறிப்பிட்ட மேட்ரிக்ஸ் PIN புகைப்பட டையோட்களுக்கு பொதுவாகப் பயன்படுத்தப்படுகிறது என்பதை நினைவில் கொள்க ஏனென்றால் இரண்டாம் நிலை எலக்ட்ரான் துளை ஜோடிகளின் தலைமுறை சரியில்லை எனவே இது PIN டிடெக்டர்களில் உள்ள முதன்மை எலக்ட்ரான் துளை ஜோடிகளாகும் எனவே இந்த வெளிப்புற குவாண்டம் செயல்திறன் பொதுவாக சரியாகப் பயன்படுத்தப்படும் இந்த வெளிப்புற குவாண்டம் செயல்திறன் சரியாக உருவாக்கப்படும் எலக்ட்ரான் துளை ஜோடிகளின் எண்ணிக்கையை உங்களுக்குக் கூறுகிறது ஒளியியல் சக்தியைக் கவனிப்பதால் இது உருவாக்கப்படுகிறது ஒரு பொதுவான புகைப்பட டையோடு சரி என்று கருதுவோம் எனவே இது எனது புகைப்பட டையோடு ஆகும் ஏனெனில் இது d இன் தடிமனாக இருப்பதால் நான் முதலில் உறுதி செய்ய வேண்டிய ஒன்று என்னவென்றால் ஆப்டிகல் சக்தியைக் கவனிப்பதன் காரணமாக இந்த எலக்ட்ரான் முழு பரேஸையும் நான் உருவாக்குகிறேன் என்றால் ஆப்டிகல் உள்ளீட்டு சக்தி பாப் ஆகும் எனவே நான் கவனித்தால் ஒளியியல் சக்தி என்னால் உண்மையில் உறிஞ்ச முடிகிறது என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது நான் எவ்வளவு உறிஞ்சுகிறேன் என்பதை தீர்மானிக்கிறேன் நான் ஒரு புகைப்படக் கண்டுபிடிப்பாளராக இருந்தால் மற்றும் சில ஃபோட்டான்களுடன் குண்டுவீசப்பட்டால் எனக்குள் இருக்க வேண்டிய சில சிறப்பியல்புகள் இருக்க வேண்டும் இந்த ஃபோட்டான்களை சரியாக உறிஞ்சுவதற்கு எளிமையான மட்டத்தில் அது சார்ந்துள்ளது உறிஞ்சுதல் என்பது இரண்டு அளவுகளை சார்ந்துள்ளது என்று ஒன்று பொருளின் உறிஞ்சுதல் இணை செயல்திறன் என அழைக்கப்படுகிறது சரி இந்த உறிஞ்சுதல் இணை செயல்திறன் பொதுவாக ஒரு அளவு ஆகும் செ எனவே நான் சில செ மீ டி செ மீ தடிமன் எடுத்துக் கொண்டால் கவனிக்கப்பட்ட சக்தி வழங்கப்படும் என்று எனக்குத் தெரியும் அதாவது α மற்றும் டி சரி சார்ந்தது அதாவது உள்ளீட்டில் நீங்கள் வருகிறீர்கள் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் குறிப்பிட்ட சக்தி ஆப்டிகல் சக்தி P உறிஞ்சுதல்கள் சில சக்திகள் உள்ளே காணப்படுவதாகவும் கவனிக்கப்படாத சில சக்தி எஞ்சிய சக்தியை வெளியேற்றும் என்றும் கூறியபின் வெளியீட்டில் நீங்கள் பெறும் சக்தி உங்களுக்குத் தெரியும் ஃபோட்டோ டிடெக்டர் நேரங்களுக்கு நாம் வழங்கிய உள்ளீட்டிற்கு எஞ்சியிருக்கும் சக்தி சமமாக இருக்கும் e αd இதுதான் ஆப்டிகல் தகவல்தொடர்புக்கான எங்கள் முந்தைய தொகுதிகளில் நாம் கண்ட கவனத்தை ஈர்த்தது இது இப்போது வெளிவரும் சக்தி என்றால் என்ன பிரிவு நீளம் d இல் காணப்பட்ட சக்தியாக இருங்கள் கவனிக்கப்பட்ட சக்தி உள்ளீட்டு சக்தி எதுவாக இருந்தாலும் சரியாக வெளிவரும் சக்தி கவனிக்கப்பட்ட சக்தியை P க்கு சமமாக மாற்ற நான் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு முன் உங்கள் அனைவருக்கும் ஒரு விரைவான கேள்வி ஒரு கணத்தின் பிரதிபலிப்பு இந்த வார்த்தையை 0 க்கு செல்ல வேண்டும் என்று உங்களுக்குச் சொல்லும் ஆகவே e αd அதிகமாக இருக்கும்போது 1 ஐ விட மிகப் பெரியதாக இருக்கும்போது இந்த e termd சொல் 0 க்கு எப்போது செல்லும் அல்லது d என்பது 1 α ஐ விட மிகப் பெரியது இதை நாம் 1 α என்று அழைக்கிறோம் விழிப்புணர்வு நீளம் சரி அல்லது உறிஞ்சுதல் நீளம் இதை லா என்று அழைப்போம் எனவே நாம் உறுதி செய்ய வேண்டியது என்னவென்றால் எனது புகைப்படக் கண்டுபிடிப்பான் தடிமன் அதிகம் மிகப் பெரியது அல்லது நான் பயன்படுத்தும் பொருளின் உறிஞ்சுதல் நீளத்தை விட நீண்டது இப்போது இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் நான் கண்டுபிடிப்பாளரை மிக நீளமாக்கினால் கண்டுபிடிப்பாளரின் தடிமன் நீளமாக இருந்தால் உருவாக்கப்படும் எலக்ட்ரான் துளை ஜோடிகள் பயணிக்க வேண்டும் மின்னோட்டத்தை உருவாக்குவதற்காக மற்ற பகுதிகளால் சேகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இறுதியில் அல்லது உறிஞ்சுதல் பகுதியின் விளிம்பை நோக்கி இந்த நீளத்தின் ஃபோட்டோ டிடெக்டர் இருந்தால் என் சர்க்யூட் ஃபோட்டோ டிடெக்டருடன் இணைக்கப்படும் பின்னர் ஒளி வழங்கப்படும் சந்திப்பில் தோன்றும் எந்த எலக்ட்ரான் துளை ஜோடிகளும் இங்கேயே பயணிக்க வேண்டியிருக்கும் எனவே அவை இருக்கும் இங்கே எல்லா வழிகளிலும் பயணிக்க அல்லது நடுவில் தோன்றிய எதையும் எலக்ட்ரான் இங்கு பயணிக்க வேண்டும் துளை இங்கே இந்த வழியில் பயணிக்க வேண்டும் நாங்கள் சுற்றுவட்டத்தை இணைத்த வழி எதுவாக இருந்தாலும் அவை நீளத்திற்கு பயணிக்க வேண்டும் என்பதுதான் மிக மோசமான சூழ்நிலை விளிம்பில் ஒரு புகைப்பட கேரியர்கள் உருவாக்கப்படுவது உறிஞ்சுதல் அடுக்கு வழியாக எல்லா வழிகளிலும் பயணிக்க வேண்டும் எனவே இதை நான் பெரியதாக மாற்றினால் ஆம் உங்களுக்குத் தெரிந்த எனது ஒளியியல் சக்தியை ஒரு சிறந்த வழியில் அவதானிக்க முடிகிறது ஆனால் நீண்ட மாற்றம் நேரம் நான் இங்கே தொடங்குகிறேன் பின்னர் நான் எல்லா வழிகளிலும் விளிம்பில் பயணிக்க வேண்டும் மாற்றம் நேரம் ஏதோவொரு வகையில் வேகத்தின் நேர்மாறான விகிதாசாரத்தில் இருக்கும் புகைப்பட டையோடு பெரியதாக மாறும் மாற்றம் நேரம் பெரிதாகிவிடும் வேகம் அல்லது புகைப்படக் கண்டுபிடிப்பாளரின் பதில் பாதிக்கப்படுகிறது எனவே இங்கே எங்கள் முதல் மற்றும் முக்கிய பிரச்சனை நான் சக்தியை எவ்வளவு உறிஞ்ச விரும்புகிறேன் ஆனால் புகைப்பட டையோடின் தடிமன் அதிகரிப்பதன் மூலம் என்னால் அதைச் செய்ய முடியாது இல்லையா எனவே குவாண்டம் செயல்திறன் என்ன என்பதற்கு எதிராக சிக்னல்களை எவ்வளவு விரைவாக அளவிட விரும்புகிறீர்கள் என்பதற்கு இடையில் உண்மையில் ஒரு பரிமாற்றம் உள்ளது இது தவிர நீங்கள் ஆர்வமாக இருக்கும் இரண்டாவது விஷயம் வெளிப்புற கருப்பு பெட்டி பார்வையில் இருந்து நீங்கள் உருவாக்கியுள்ளீர்கள் சில எலக்ட்ரான் துளை ஜோடிகள் நீங்கள் அணுகக்கூடிய உரிமை இல்லாதிருக்கிறதா இந்த எலக்ட்ரான் துளை ஜோடிகளை மின்னோட்டமாக மாற்றுவதற்காக மின்னோட்டங்களாக மாற்ற வேண்டும் அல்லது மின்னோட்டத்தை உருவாக்குவதற்கு துளைகள் இருக்க வேண்டும் எனவே இது பொருத்தமான பகுதிகளில் சேகரிக்கப்பட்டு நீங்கள் இணைத்திருக்கும் வெளிப்புற சுமை மின்தடையின் வழியாக செல்ல வேண்டும் ஆகவே இந்த EHP களில் எத்தனை மின்னோட்டமாக மாற்றப்படுகின்றன அல்லது எலக்ட்ரான்களாக மாற்றப்படுகின்றன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு எலக்ட்ரான் நம்பிக்கை ஜோடி உருவாக்கப்பட்டாலும் அது எலக்ட்ரான் தான் உண்மையில் உடல் ரீதியாக நகரும் துளை கிட்டத்தட்ட சரியாக நகரும் என்பதை நாங்கள் அறிவோம் ஆனால் இது கிட்டத்தட்ட நகரும் துளை அல்லது எலக்ட்ரான் உடல் ரீதியாக நகரும் போது அவை இரண்டும் ஒரு கட்டண கேரியராக இருக்கும் ஆகவே நான் சில ஒளியியல் சக்தியை அனுப்பினால் இதை மின்னோட்டம் மற்றும் எலக்ட்ரான்கள் என்று சொல்வதற்குப் பதிலாக நாம் எலக்ட்ரான் துளை ஜோடிகளாக மாற்றுவோம் பின்னர் அது மின்னோட்டமாக மாற்றப்படும் எலக்ட்ரான் துளை ஜோடிகள் புகைப்படத்தால் உருவாக்கப்பட்ட கேரியர்கள் என்பதால் இரண்டிற்கும் இடையில் நான் வேறுபாடு காட்டக்கூடாது என் கருத்து என்னவென்றால் எலக்ட்ரான் துளை ஜோடிகள் உருவாக்கப்படலாம் ஆனால் எல்லா எலக்ட்ரான் இல்லாத எலக்ட்ரான் துளை ஜோடிகளையும் என்னால் பயன்படுத்த முடியவில்லை ஃபோட்டான் உறிஞ்சுதலின் காரணமாக உருவாக்கப்படும் துளை ஜோடிகள் இறுதி மின்னோட்டத்திற்கு பங்களிக்கும் ஏன் என்று நீங்கள் கேட்கலாம் அந்த எலக்ட்ரான் துளை ஜோடிகளுக்கு என்ன நடக்கும் அவை குறைப்பு அடுக்கில் உருவாகின்றன என்று நான் சொல்கிறேன் அந்த எலக்ட்ரான் துளை ஜோடிகளை உண்மையான மின்னோட்டமாக மாற்றுவதில் என்ன சிக்கல் அவை உருவாக்கப்படுகின்றன ஆனால் அவை இப்பகுதியை நோக்கி நகர்வதை நீங்கள் அறிந்திருக்கும்போது அவை உண்மையில் மீண்டும் ஒன்றிணைக்கக்கூடும் சில சமயங்களில் அவை உருவாக்கப்பட்டு விரைவாக மீண்டும் ஒன்றிணைந்து சுற்றுக்குச் செல்ல வாய்ப்பு கிடைக்கும் எனவே இந்த இழப்புகள் சரியாகவும் தேர்தல் பயணிக்கும்போதும் அது உறிஞ்சப்படுவதால் இழக்கப்படலாம் எனவே இந்த எல்லா காரணிகளாலும் நீங்கள் எப்போதும் செய்யவோ அல்லது எலக்ட்ரான் துளை ஜோடிகளை 100 ஆக மின்னோட்டமாக மாற்றவோ முடியாது எனவே இந்த அளவு மீண்டும் வெளிப்புறமாக ஒருவர் எவ்வளவு ஆப்டிகல் சக்தியை உள்ளீடாக வழங்குகிறோம் என்பதைப் பார்த்து அளவிட முடியும் மற்றும் உருவாக்கப்படும் புகைப்பட மின்னோட்டம் என்ன இது என்னால் அளவிடக்கூடிய திறம்பட உள்ளது எனவே எனது புகைப்படக் கண்டுபிடிப்பாளரைச் சார்புடையதாக எடுத்துக்கொள்ளலாம் ஆப்டிகல் சக்தியைப் பயன்படுத்தலாம் பின்னர் தற்போதைய உரிமை என்ன என்பதைப் பாருங்கள் தற்போதைய வலதிற்கு மாற்றாக மாற்றக்கூடிய எலக்ட்ரான் துளை ஜோடிகளின் எண்ணிக்கையை நாங்கள் பார்த்துக் கொண்டிருந்தோம் எனவே ஒரு குறிப்பிட்ட ஆப்டிகல் உள்ளீட்டு சக்தி பாப்டில் அனுப்புகிறோம் பின்னர் உருவாக்கப்படும் மின்னோட்டம் என்ன என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் இப்போது நாம் ஆர்வமாக இருப்பது இந்த எலக்ட்ரான் துளை ஜோடிகளில் எவ்வளவு மின்னோட்டமாக மாற்றப்படுகிறது என்பதைப் பார்ப்பது ஆனால் புகைப்பட டையோடின் செயல்திறனைப் பொறுத்து உருவாக்கப்படும் எலக்ட்ரான் துளை ஜோடிகளின் எண்ணிக்கை என்ன இந்த பல ஃபோட்டான்களை நான் அனுப்பினால் ஏனெனில் பாப் எச்எஃப் எனக்கு ஃபோட்டான்களின் எண்ணிக்கையைத் தரும் இல்லையா எனவே இந்த ஃபோட்டான்களின் எண்ணிக்கை η ஆல் பெருக்கப்படுகிறது இது செயல்திறன் நான் இதை ηeஆல் குறிக்கவில்லை இது ஒரு செயல்திறன் மட்டுமே என்று நாங்கள் வரையறுத்துள்ளோம் இது வெளிப்புறம் இந்த குறிப்பிட்ட வழக்கிற்கு உள் என்று குறிப்பிட வேண்டியதில்லை எனவே ηPopt hf உங்களுக்கு ஃபோட்டான்களின் எண்ணிக்கையை அளிக்கிறது எனவே இது எலக்ட்ரான் துளை ஜோடிகளை உருவாக்கும் ஃபோட்டான்களின் உண்மையான எண்ணிக்கையை திறம்பட உங்களுக்கு சொல்கிறது இந்த எலக்ட்ரான் துளை ஜோடிகள் அவை ஒவ்வொன்றும் q இன் கட்டணத்தை சுமக்கும் எனவே உருவாக்கப்படும் கேரியர்களின் அளவு இந்த குறிப்பிட்ட அளவு q க்கு வழங்கப்படுகிறது இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் அனைத்து எலக்ட்ரான் முழு ஜோடிகளும் மின்னோட்டத்தின் ஒரு கட்டணத்தை உருவாக்க முடிந்தது என்று நாங்கள் கருதுகிறோம் இந்த எண்ணிக்கை 1 ஐ விட சற்றே சிறியதாக இருக்கும் இங்கு ஒரு செயல்திறன் காரணியை ஒருவர் தீர்மானிக்க முடியும் ஆனால் நீங்கள் அந்த செயல்திறன்களையும் ஒரே மாதிரியாக வைக்கலாம் இங்குதான் உள் குவாண்டம் செயல்திறன் என்ற கருத்து வருகிறது ஆகவே அதையெல்லாம் நீங்கள் வேறுபடுத்திப் பார்க்க விரும்பவில்லை என்றால் η என்று சொல்லலாம் பின்னம் இருக்கும் இது உருவாக்கப்படும் புகைப்பட கேரியர்களின் உண்மையான அளவிற்கு ஆப்டிகல் சக்தி என்ன என்பதைக் கூறுகிறது இது வெளியீட்டு சுற்றுவட்டத்தில் நாம் உண்மையில் அளவிடும் மின்னோட்டத்தின் அளவாக இருக்கும் இது நாம் அளவிடும் மின்னோட்டமாகும் மற்றும் ஒளியியல் சக்திக்கான இந்த புகைப்பட மின்னோட்டத்தை புகைப்பட டையோடின் மறுமொழி என அழைக்கப்படுகிறது எனவே மறுமொழி என்பது அளவிடப்படும் ஒன்று ஆப்டிகல் உள்ளீட்டு சக்தியாக ஒரு வாட்டிற்கு ஆம்பியரில் அளவிடப்படும் அளவு ஆகவே இது ஆப்டிகல் உள்ளீட்டு சக்தி V க்கு உருவாக்கப்படும் ஆம்பியரில் உள்ள மின்னோட்டமாக இருக்கும் மேலும் இந்த அளவு வழங்கப்படுகிறது எனவே இந்த சமன்பாட்டில் இந்த பாப்டை வகுப்பிற்கு வைக்கலாம் இது qη hf ஆல் வழங்கப்படுவதை நீங்கள் காணலாம் இந்த q ஐ அழைப்பதன் மூலம் இந்த வெளிப்பாட்டை மேலும் எளிமைப்படுத்தலாம் இது q இன் மதிப்பை சுமார் 1 6 10 19 கூலொம்பாகவும் h 6 634 10 34 ஆகவும் எழுதுகிறது நான் இங்கே மற்றும் பின்னர் அளவின் வரிசையை நினைவில் கொள்கிறேன் ஆப்டிகல் தகவல்தொடர்புக்குப் பயன்படுத்தப்படும் ஆப்டிகல் ஃபோட்டானின் அதிர்வெண் இது THz இன் அடிப்படையில் வெளிப்படுத்தினால் உங்களுக்கும் அதிர்வெண் உள்ளது எனவே இவை இப்பகுதியில் உள்ள டெரா ஹெர்ட்ஸ் மற்றும் நூற்றுக்கணக்கான THz ஆகும் ஆகவே நீங்கள் எண்களின் பெரிய வரிசையை அகற்ற இந்த சமன்பாட்டை எளிதாக்கினால் அதை இங்கே செய்ய வேண்டாம் இதைச் செய்ய இந்த எளிய பயிற்சிகளை நான் தருகிறேன் ஆகவே நாம் பேசிக்கொண்டிருப்பதைச் சுருக்கமாகச் சொல்ல வேகமான புகைப்பட டையோடு வேண்டும் இது குறைந்த உணர்திறன் கொண்ட நான் அடையக்கூடியது மிகச் சிறிய ஒளியியல் சக்திகளைக் கண்டறிய முடியும் இது ஆப்டிகல் சக்திகளை மிகச் சிறியதாகவும் குறைந்த ஆப்டிகல் சக்தியாகவும் கண்டறிய முடியும் நீங்கள் ஒரு பெரிய மறுமொழியை விரும்புகிறீர்கள் மீண்டும் இந்த மறுமொழி PIN கண்டுபிடிப்பாளர்களுக்கானது ஒரு ஏபிடி டிடெக்டருக்கு நீங்கள் இதை ஒரு குறிப்பிட்ட காரணியால் பெருக்க வேண்டும் அடுத்த தொகுதியில் பின் டிடெக்டர்களின் பொறுப்பு ஒரு வாட்டிற்கு ஆம்பியரில் அளவிடப்படுகிறது மற்றும் பின் டிடெக்டர்கள் முதன்மை எலக்ட்ரான் துளை ஜோடிகளை மட்டுமே உருவாக்கும் என்பதை நினைவில் கொள்க அங்கு பெருக்கல் எலக்ட்ரான் துளை ஜோடிகள் இல்லை எனவே நீங்கள் மிகப் பெரிய மறுமொழியை விரும்புகிறீர்கள் அதாவது ஒரு பெரிய தற்போதைய ஆதாயம் இருக்கிறது நீங்கள் மிக உயர்ந்த குவாண்டம் செயல்திறனையும் விரும்புகிறீர்கள் இதனால் நீங்கள் உண்மையில் முடிந்தவரை பல ஃபோட்டானை உறிஞ்ச முடியும் எனவே ஒரு புகைப்பட டையோடின் இந்த அடிப்படை யோசனையுடன் இந்த தொகுதியில் நிறுத்துவோம் அடுத்த தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட பொருட்களைக் கருத்தில் கொண்டு புகைப்பட டையோட்டின் இரண்டு கட்டமைப்புகளைப் பற்றி பேசுவோம்